எனவே சிக்கல் அறிக்கை பின்வருமாறு செல்கிறது இது 220 வோல்ட் 200 ஆம்பியர் 750 ஆர் எம் ஆகும் டி சி மோட்டார்கள் மதிப்பீடு Ra 0 05 ஓம் மற்றும் TL சுமை முறுக்கு என வழங்கப்படுகிறது அது TL 500 − 0 25n ஆகும் rpm இல் வேகத்திற்கு n சமமாக இருக்கும் மேலும் இது அடிப்படை வேகத்திற்கு மேலே வேகம் கொடுக்கப்படுகிறது அல்லது If கண்ட்ரோல் மூலம் பெறப்பட்டது அதாவது V என்பது நிலையான மதிப்பிடப்பட்ட மதிப்பு மற்றும் அடிப்படை வேகத்திற்குக் கீழே உள்ள வேகத்தில் அல்லது மதிப்பிடப்பட்ட வேகத்தில் இது Va கட்டுப்பாட்டால் பெறப்படுகிறது மேலும் If -ஐ ஒரு மாறிலியாக கருதுகிறேன் பொதுவாக அது எவ்வாறு செய்யப்படுகிறது வேகம் 400 ஆர் எம் ஆக இருக்கும்போது Va மற்றும் Ia ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் எனவே வேகம் 400 ஆர் எம் ஆக இருக்கும்போது முதல் விஷயம் Va மற்றும் Ia ஆகியவற்றைக் கணக்கிடுவது எனவே முதலில் அதை மதிப்பிடப்பட்ட நிலையில் கணக்கிட முயற்சிப்போம் எனவே மதிப்பிடப்பட்ட நிலைக்கு முதலில் அதைத் தீர்க்கிறேன் எனவே மதிப்பிடப்பட்ட நிலைக்கு 220 −2000 நான் TL 500 −0 25750 312 5Nm ஐ கணக்கிட முடியும் எனவே Ia இது சபரேட்லி எக்சைடட் மோட்டார் எனவே Ia ஐ If என பிரிப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எனவே இது சபரேட்லி எக்சைடட் ஆக இருக்கிறது இதன் காரணமாக மதிப்பிடப்பட்ட எக்சைடேஷன் இல் முறுக்கு மாறிலி ஆக இருக்கும் என்று சொல்ல முடியும் This is only at rated excitation So under the condition I should be able to say kt312 Now I have to calculate at 400 rpm what is Va and what is the value of Ia So let me say this is A So let me try to calculate what is the value of armature current at 400 rpm இது மதிப்பிடப்பட்ட எக்சைடேஷன் இல் மட்டுமே எனவே நிபந்தனையின் கீழ் நான் சொல்ல முடியும் kt312 400 rpm இல் Va இன் மதிப்பு என்ன Ia இன் மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் இது A என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே 400 ஆர்பிஎம்மில் ஆர்மேச்சர் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிட முயற்சிக்கிறேன் எனவே நான் முதலில் சுமை முறுக்கு என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் 400 இல் சுமை முறுக்கு TL 500 −0 25400 400Nm ஆக இருக்கும் முறுக்கு மாறிலியைப் பயன்படுத்தி ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை என்னால் கணக்கிட முடியும் எனவே Ia400kt அது எனக்கு மின்னோட்டத்தை கொடுக்க வேண்டும் இதுவே Ia இந்த குறிப்பிட்ட சுமை முறுக்கு 400 ஆர் Ia -வை நீங்கள் 400 ஆர் எம் வேகத்தில் தீர்க்கும் தருணம் Vt Eb Ia Ra இன் மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிட முடியும் எனவே Eb ஐ என்னால் கணக்கிட முடியும் எனவே 400 ஆர்பிஎம்மில் மற்றும் மதிப்பிடப்பட்ட எக்சைடேஷன் E 750rpm இல் 400750 Eb 400 rpm இல் Eb' எனக்கு 400 இல் Eb இருந்தால் இதை நான் Eb என்று அழைத்தால் 400 ஆர் எம்மில் EbIaRaVa என்று சொல்லலாம் ஆகவே மற்றொன்றுக்கு இதேபோன்ற ஒரு விஷயத்தை நான் பின்பற்றியிருக்க வேண்டும் அங்கு பீல்டு கட்டுப்பாடு செயல்படுத்தப்படுகிறது அங்கு மதிப்பிடப்பட்ட மதிப்பில் மின்னழுத்தம் நிலையானதாக பராமரிக்கப்படுகிறது என்று நான் கருதப் போகிறேன் மாணவர் 400 ஆர் எம்மில் Ke மற்றும் பேக் ஈ எஃப் கண்டறிய முடியுமா பேராசிரியர் நீங்கள் அதைச் செய்ய முடியும் எனவே இந்த முறைகளில் ஒன்றைப் பின்பற்றும் வரை நான் அதைக் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் Kt மற்றும் Ke ஆகியவை ஒரே மாதிரியானவை என்று நாங்கள் கருதுகிறோம் நீங்கள் வேகத்தை ரேடியஸ் பர் செகண்ட் இல் பயன்படுத்தும் வரை ஆகவே இது குழப்பமாக இருந்தால் இரண்டு முறைகளும் செல்லுபடியாகும் என்று நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் சில சிக்கல்கள் ஆழமாக ஆராயப்படாவிட்டால் சில அளவு வேறுபாடுகள் இருக்கும் அதுதான் பிரச்சினை எனவே சிக்கல் உருவாக்கம் ஒரு சிரமமாக இருந்தது அதுதான் காரணம் எனவே ஒத்திசைவான ஜெனரேட்டரைப் பொறுத்தவரை ரோட்டரில் ஒரு நிரந்தர காந்தம் அல்லது எலக்ட்ரோ காந்தம் இருக்கப் போகிறது என்று சொன்னோம் அவை ஒத்திசைவான வேகத்தில் சுழலும் மேலும் அது ஒத்திசைவு வேகத்தில் சுழலும் போது அது 2 என்றால் துருவ இயந்திரம் இது 3000 ஆர் எம் ஆக இருக்கும் இது 4 துருவ இயந்திரமாக இருந்தால் அது 1500 ஆர் எம் ஆக இருக்கும் ஆர்மேச்சரில் 3 பேஸ் கடத்திகள் ஸ்டேட்டரின் உள் சுற்றளவில் அமைந்திருக்கும் மேலும் ஒருவருக்கொருவர் 120 டிகிரி கட்ட மாற்றத்துடன் தொடர்புடைய அனைத்து 3 கட்டங்களிலும் நீங்கள் தூண்டப்பட்ட ஈ எஃப் பெறப் போகிறீர்கள் ஏனெனில் அவை ஒருவருக்கொருவர் 120 டிகிரி தொலைவில் வைக்கப்படுகின்றன ஆகவே நான் அடிப்படையில் ஒரு இயந்திரம் வைத்திருக்கிறேன் இது மின்னழுத்தம் be E4 44fφNkw ஆக தூண்டப்படப்போகிறது வைண்டிங் ஃபேக்டர் வருகிறது ஏனெனில் வைண்டிங் பரப்பியுள்ளது மேலும் இது குறுகிய பிட்ச் ஐக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த kw kpkd kd டிஸ்ட்ரிபியூஷன் காரணி மற்றும் kp இருப்பது பிட்ச் காரணி இந்த இரண்டு காரணிகளாக இது இருக்கும் இது ஒரு ஜெனரேட்டராக நான் பயன்படுத்தினால் இண்டக்க்ஷன் இயந்திரத்தில் கூட இது நிச்சயமாக உண்மை நான் ஒரு இண்டக்க்ஷன் இயந்திர ஜெனரேட்டரைப் பயன்படுத்துகிறேன் என்றால் இது நிச்சயமாக உண்மையாக இருக்க வேண்டும் மேலும் நாம் இண்டக்க்ஷன் இயந்திரத்தைப் பற்றி விவாதிக்கும் போது இதைப் பற்றி அதிகம் பேசவில்லை ஏனென்றால் நாங்கள் ஒரு ஜெனரேட்டராக இதைப் பற்றி அதிகம் பேசவில்லை இல்லையெனில் இது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்திற்கான தூண்டப்பட்ட ஈ எஃப் சமன்பாடு ஆகும் இப்போது பல ஒத்திசைவான இயந்திரங்கள் இருந்தால் அவை அனைத்தும் இறுதியாக கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன கட்டம் பொதுவாக ஒரு கடல் போன்றது நான் கட்டத்துடன் ஒப்பிடும்போது எந்தவொரு திறனும் தனிப்பட்ட ஒத்திசைவு இயந்திரம் கடலில் ஒரு துளியாக இருக்கும் எனவே கட்டத்தை எல்லையற்ற பஸ் என்று அழைக்கிறோம் இந்த கட்டத்தின் மின்னழுத்தமும் அதிர்வெண்ணும் ஒருவிதமான செட் ஆக இருப்பதால் இதை எல்லையற்ற பஸ் என்று அழைக்கிறோம் அவை மாறப்போவதில்லை இது 400 வோல்ட் என்று நான் சொன்னால் எனது ஆய்வகத்தில் கட்டத்திலிருந்து நான் பெறுகிறேன் அது 400 வோல்ட் டுகளில் விரிவடையும் இது மிகக் குறைவான விலகலை ஏற்படுத்தும் இதேபோல் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் என்று நான் சொன்னால் அது 50 ஹெர்ட்ஸில் இருக்க வேண்டும் நான் கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்ச விலகல் பொதுவாக 49 5 முதல் 50 5 வரை இருக்கும் நான் அதிர்வெண் மற்றும் மின்னழுத்தத்தை சாதாரணமாக பராமரிக்க முயற்சிப்பேன் ஏனென்றால் அவற்றில் பல உண்மையில் தங்கள் சக்தியை எல்லையற்ற பஸ் ஸில் செலுத்துகின்றன மேலும் அவை அனைத்தும் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண்ணின் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் செயல்படுகின்றன எனவே ஒரு சுமை சேர்க்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு சுமை கழிக்கப்படுவதால் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் அடிப்படையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதால் வரும் எந்த மாறுபாட்டையும் நீங்கள் காண முடியாது ஜெனரேட்டர் களின் N எண்ணிக்கையை கட்டத்திலிருந்து முழுவதுமாக அகற்ற முயற்சித்தால் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கட்டம் சப்ளை செய்யப் போகிறது என்றால் எக்ஸ் மெகாவாட் என்று சொல்லலாம் மேலும் பல ஜெனரேட்டர் களை நான் அகற்றப் போகிறேன் என்றால் அவை சில ஒய் மெகாவாட் டிற்கு ஒத்ததாக இருக்கும் அங்கு ஒய் கிட்டத்தட்ட எக்ஸ் உடன் ஒப்பிடக்கூடியது 50 சதவீதம் அல்லது ஏதாவதுடன் ஒப்பிடக்கூடியது பின்னர் ஒரு சக்தி ஏற்றத்தாழ்வு ஏற்படும் நான் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் எக்ஸ் மெகாவாட் எனது கட்டம் உற்பத்தி என்று சொல்லலாம் இது சுமை தேவையால் சரியாக செய்யப்படுகிறது நான் கட்டத்தில் சுமை தேவை வைத்திருக்கிறேன் எக்ஸ் மெகாவாட் என்று கருதிக் கொள்வோம் திடீரென்று எக்ஸ் மெகாவாட் டிலிருந்து நான் ஒய் மெகாவாட் ஐ கழித்துவிட்டால் அதாவது நான் கட்டத்திலிருந்து பல ஜெனரேட்டர் களை அகற்றுகிறேன் அதில் ஒரு தவறு இருக்கலாம் ஜெனரேட்டர் செயல்படுவதை நிறுத்தினால் அவை அனைத்தும் செயல்படாது என்பது மிகவும் அரிது ஆனால் ஏதோ நடந்தது என்று சொல்லலாம் அதனை நான் அகற்ற வேண்டியிருந்தது இதை நாம் அகற்றும்போது என்ன நடக்கும் ஒரு சக்தி ஏற்றத்தாழ்வு இருப்பதால் இந்த சுமை ஐ நான் சேட் செய்ய வேண்டும் சுமை ஐ சேட் செய்ய வேண்டும் என்றால் கட்டத்தை இணைக்கும் சுவிட்சை அகற்றுவதாகும் எனது முழு விநியோகத்தையும் நான் இணைத்துள்ளேன் என்று சொல்லலாம் உருகி மூலம் கட்டத்திற்கு எனது வீடு சப்ளை செய்கிறது நான் உருகியை அகற்றினால் அது திறக்கப்படுகிறது எனவே நான் பல சுமைகளை சேட் செய்தால் அது சுமை என்றால் Y மெகாவாட் ஆகிறது X கழித்தல் Y மெகாவாட் அது சரியானது அதற்கு பதிலாக நான் என் சுமைகளை அகற்றவில்லை உணரவில்லை சுமையை விட்டுவிட்டேன் பல ஜெனரேட்டர்கள் வெளியே வந்துள்ளன அவ்வாறான நிலையில் என்ன நடக்கப் போகிறது ஏற்கனவே செயல்படும் ஜெனரேட்டர்கள் அவற்றின் இயக்க ஆற்றல் குறைந்துபோகும் இயந்திரத்தின் சுழலும் பகுதிகளில் இயக்க ஆற்றலின் வடிவத்தில் சேமிக்கப்படும் இயக்க ஆற்றல் மெதுவாக குறைந்துவிடும் எனவே என்ன நடக்கப் போகிறது இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தை சுழற்றிக் கொண்டிருந்த நீராவி விசையாழிகள் அல்லது ஹைட்ரோ விசையாழிகள் ஒரு வரையறுக்கப்பட்ட திறனை மட்டுமே கொண்டிருக்கின்றன அவை வழங்குவதை விட அதிக சக்தியை அதனால் வழங்க முடியாது எனவே என்ன நடக்கப் போகிறது மெதுவாக சுழலும் பகுதிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இயக்க ஆற்றல் மின்சாரமாக மாற்றப்படும் பின்னர் அது சுமைக்கு ஏற்றதை விட அதிகமாக பீடு செய்ய முயற்சிக்கும் ஆனால் செயல்பாட்டில் வேகம் நிச்சயமாக குறையும் வேகம் குறையும் போது அதிர்வெண் கீழே வரும் அதிர்வெண் குறைந்துவிட்டால் இறுதியில் கட்டம் சரிந்துவிடும் அது திடீரென்று முழுமையான வரிகளில் ஒன்று வெளியேறினால் சில நேரங்களில் நடக்கும் டெல்லியின் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் ஒரு பெரிய அளவிலான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் தாத்ரி மின் நிலையம் உள்ளது எனவே தாத்ரி மின் நிலையத்தின் சுவிட்ச் யார்டில் சிக்கல் இருந்தால் சுவிட்ச் யார்டு என்பது அனைத்து ஜெனரேட்டர்களையும் இறுதியில் ஒரு மின்மாற்றி மூலம் இணைக்கும் இது மின்னழுத்தத்தை முடுக்கிவிட்டு கட்டத்திற்குத் திரும்பும் சுவிட்ச் யார்டில் ஏதேனும் சிக்கல் இருப்பதாகச் சொல்வோம் பல சர்க்யூட் பிரேக்கர்கள் எவ்வாறு திறக்கப்பட்டன எனவே தாத்ரியிலிருந்து ஜெனரேட்டர் எதுவும் டெல்லி கட்டத்துடன் இணைக்கப்படவில்லை எனவே என்ன நடக்கப் போகிறது மக்கள் கவனிக்கவில்லை என்றால் அவர்கள் டெல்லியில் பல சுமைகளை அணைக்கவில்லை என்றால் இது பொதுவாக ஒரு பவர் கஸ்லர் ஆகும் அதை செய்யப்படாவிட்டால் இறுதியில் அது நிலையற்ற நிலையில் மாறும் என்பதை நீங்கள் காணப் போகிறீர்கள் ஏனெனில் அதிர்வெண் வீழ்ச்சியடையும் ஏனெனில் வேகம் குறையும் இறுதியில் அது மிகவும் நிலையற்றதாகிவிடும் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு நினைவில் இல்லை 2010 அல்லது 2011 ஆக இருக்கலாம் ஏனெனில் முழு வடக்கு கட்டம் சரிந்ததால் ஒரு பெரிய மின் தடை ஏற்பட்டது ஏனெனில் எச் சி இ ணைப்பு உயர் மின்னழுத்த டி சி இணைப்பு உண்மையில் ரிஹாண்டிலிருந்து வருகிறது இது வர்ணாசிக்கு அருகில் உள்ளது இது தாத்ரிக்கு மின்சாரம் அளிக்கிறது சி இணைப்பு வெளியேற்றும் சக்தியை நாங்கள் குழப்புகிறோம் ஏனென்றால் முழுக்க முழுக்க வடக்கு கட்டம் இருளில் இருந்தது எனவே எல்லையற்ற பஸ் எல்லையற்றது என்று நான் நினைக்கும் வரை எல்லாம் நன்றாக இருக்கிறது அவற்றில் பல ஜெனரேட்டர்கள் வெளியேறின அல்லது சில காரணங்களால் பல சுமைகளை வெளியேற்றின ஒரு குறிப்பிட்ட பீடர் முழுவதுமாக முடக்கப்பட்டால் கூட இது நிகழலாம் பீடர் என்பது ஒரு பரிமாற்றக் கோடு இது சில தொழில்துறை பகுதிகளுக்கு சக்தியை அளிக்கிறது எனவே ஏதோ ஒரு சக்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கப்போகிறது உற்பத்தி செய்தலுக்கும் சுமைக்கும் இடையில் ஒரு சக்தி ஏற்றத்தாழ்வு இருந்தால் வேகம் பெருமளவில் அதிகரிக்கும் அல்லது வேகம் பெரிதும் குறையும் உருவாக்கும் நிலையம் பல சுமைகளை அப்புறப்படுத்துவதை உணர்ந்தால் நீராவி விசையாழியில் செலுத்தும் நீராவியின் அளவைக் குறைக்க வேண்டும் மேலும் அதிகமான சுமைகள் வருவதை அவர்கள் கண்டால் அவர்கள் நீராவி விசையாழியில் செல்லும் நீராவியைக் அதிகரிக்க வேண்டும் அதனால் அதன் வேகம் ஒரு மாறிலி முறுக்கு என்பதை வெவ்வேறு அளவு நீராவிகளை பீடு செய்வதன் மூலம் அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வேகம் ஒரு நிலையானது சக்தி ஏற்றத்தாழ்வு இல்லாவிட்டால் வேகம் எப்போதும் மாறாது ஆக மொத்தத்தில் நான் ஒரு ஜெனரேட்டரை கட்டத்துடன் இணைக்கும்போதெல்லாம் இது மிகவும் கடினமான மற்றும் நீண்ட செயல்முறையாகும் இது ஒரு ஜெனரேட்டரை கட்டத்துடன் இணைக்கும் செயல்முறை ஒத்திசைவு என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு ஜெனரேட்டரின் ஒத்திசைவு என்பது நான் ஒரு ஜெனரேட்டரை கட்டம் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் ஆகியவற்றை செட் செய்கிறேன் எனவே மின்னழுத்தம் பொருந்தவில்லை என்றால் நான் அதை மாற்றியமைக்க வேண்டும் அதிர்வெண் பொருந்தவில்லை என்றால் எனது ஜெனரேட்டரை மட்டுமே மாற்றியமைக்க வேண்டும் சாத்தியமில்லாத எல்லையற்ற பஸ் ஸை மாற்றி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்க முடியாது எனவே ஒத்திசைவு செயல்முறை என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே முதலில் நாம் ஓ சி அல்லது திறந்த சுற்று பண்புகள் பற்றி மிகச் சுருக்கமாகப் பேசுகிறோம் சி இயந்திரத்தில் ஒத்திசைவான இயந்திரத்தில் கூட விரிவாகப் பேசப்பட்டது இது கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறது எனவே ஓ சி என்பது ஒரு கட்டத்திற்கு உருவாக்கப்படும் மின்னழுத்தம் அல்லது வரி முதல் வரி மின்னழுத்தம் வரை இரு வழிகளும் ஒத்ததாக இருக்கும் எனவே நான் ஒத்திசைவான வேகத்தில் எனது பிரைம் மூவரை இயக்குகிறேன் என்று சொன்னால் உருவாக்கப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் புலம் மின்னோட்டம் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறேன் அது எனக்கு ஓ சி ஐ தருகிறது ஆகவே இது போன்ற ஓ சி என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது எனது Eg யாக இருக்கும் மற்றும் நான் ஓ சி பற்றி பேசுகிறேன் இது அநேகமாக இதுபோன்றதாக இருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட If மதிப்பில் நான் இந்த Eg ஐ ஏறத்தாழ மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தமாக கருதுகிறேன் எனது இயந்திரம் 400 வோல்ட் வரி முதல் வரி வரை மதிப்பிடப்பட்டுள்ளது அல்லது ஒரு பேஸ் ற்கு 230 வோல்ட் என மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே நான் வரி முதல் வரி மின்னழுத்தத்தை அளவிடுகிறேன் மற்றும் இது 400 வோல்ட் வரி மின்னழுத்த ஆர்எம்எஸ் மதிப்பு எனவே இந்த புலம் மின்னோட்டம் பொதுவாக மதிப்பிடப்பட்ட புலம் மின்னோட்டம் அல்லது மதிப்பிடப்பட்ட எக்சைடேஷன் என அழைக்கப்படுகிறது இது எனது மதிப்பிடப்பட்ட எக்சைடேஷன் அல்லது மதிப்பிடப்பட்ட புலம் மின்னோட்டமாக இருக்கும் ஃப்ளக்ஸ் உண்மையில் நேர்கோட்டுடன் தொடர்புடையவை அல்ல என்று கருதுகிறேன் ஆனால் எனது இயக்க புள்ளி வரும் வரை அவை நிச்சயமாக மிகவும் நேர்கோட்டுடன் தொடர்புடையவை நான் செறிவூட்டலுக்கு அப்பால் அதை இயக்க மாட்டேன் பொதுவாக செறிவூட்டலுக்கு சற்று முன்பு அதை இயக்க முயற்சிப்பேன் எனவே இது எனது புலம் மின்னோட்டமாகும் நான் பெற முயற்சிப்பது மின்னழுத்த அளவை புலம் மின்னோட்டத்தை சரிசெய்வதன் மூலம் சரிசெய்ய முடியும் அவ்வளவுதான் நான் அதைப் பெற முயற்சிக்கிறேன் புலம் மின்னோட்டத்தை சரிசெய்வதன் மூலம் மின்னழுத்த அளவை நிச்சயமாக சரிசெய்ய முடியும் மற்றும் வேகத்தை சரிசெய்வதன் மூலம் அதிர்வெண்ணை சரிசெய்ய முடியும் எனவே ஜெனரேட்டரில் எனக்கு இரண்டு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் உள்ளன ஒன்று எக்சைடேஷன் கட்டுப்பாடாக இருக்கும் இது அளவோடு தொடர்புடையது எனவே இது மின்னழுத்தத்தின் அளவோடு தொடர்புடையது மற்றும் இரண்டாவது வேகம் பிரைம் மூவர் வேகத்தை சரிசெய்வதன் மூலம் வேகம் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் வேகக் கட்டுப்பாடு உண்மையில் அதிர்வெண்ணை சரிசெய்யும் எனவே நான் ஜெனரேட்டரை கட்டத்துடன் ஒத்திசைக்க விரும்பும் போதெல்லாம் இந்த விஷயம் பொருந்துமா இல்லையா என்பதை நான் முதலில் பார்க்க வேண்டும் எனவே ஒத்திசைவுக்கு உண்மையில் நான் 4 செயல்திறன் அளவுருக்களைப் பார்ப்பேன் ஒன்று மின்னழுத்தத்தின் அளவு இது எக்சைடேஷன் உதவியுடன் நான் நிச்சயமாக சரிசெய்ய முடியும் நான் சரிபார்க்கும் இரண்டாவது விஷயம் பேஸ் வரிசை பேஸ் வரிசை மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனது ஜெனரேட்டரில் நான் ஏபிசியை உருவாக்கிக்கொண்டிருக்கலாம் கட்டம் ஏசிபியில் இருக்கலாம் அல்லது நான் பி என நினைப்பது உண்மையில் சி ஆக இருக்கலாம் மற்றும் சி என நான் நினைப்பது உண்மையில் பி ஆக இருக்கலாம் நான் சுவிட்சை மூடி கட்டத்துடன் இணைத்தால் ஜெனரேட்டர் முற்றிலும் எரிக்கப்படும் நான் அதை செய்ய முடியாது ஏனெனில் நான் கட்டம் மின்னழுத்தத்தைப் பற்றி பேசும்போது அது Vb உண்மையில் Vm sinωt −120 ஆக இருக்கலாம் எனது ஜெனரேட்டரில் B கட்டமாக Vm sinωt 120 ஆக இருக்கலாம் என்னால் இரண்டையும் நிச்சயமாக இணைக்க முடியாது அது குறுகிய சுற்றுக்கு வரி போன்றது நான் இரண்டு வெவ்வேறு மின்னழுத்தங்களை குறுகிய சுற்றுக்கு முயற்சிக்கிறேன் இது ஆபத்தானது எனவே கட்ட வரிசைமுறைகள் வேறுபட்டால் என்னால் அதை உண்மையில் செய்ய முடியாது மாணவர் அதிர்வெண் மாறுபாட்டுடன் மின்னழுத்த அளவு மாறாது பேராசிரியர் உருவாக்கப்பட்ட மின்னழுத்தம் வேகத்தையும் சார்ந்துள்ளது ஆனால் நான் ஏற்கனவே 50 ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண்ணைக் கொண்டு வந்து இருந்ததால் நான் வேகத்துடன் விளையாட விரும்பவில்லை வெளிப்படையாக நீங்கள் மின்னழுத்த அளவு அதிர்வெண் மற்றும் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றைப் பொருத்ததாக இருக்கப்போகிறது நான் ஏற்கனவே எனது அதிர்வெண்ணை 50 ஹெர்ட்ஸாகக் கொண்டு வந்திருந்தால் அதனுடன் விளையாட நான் விரும்பவில்லை நான் அப்போது என்ன செய்ய வேண்டும் நான் சரிசெய்வேன் என்றால் அவை இரண்டும் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளன என்பதில் சந்தேகமில்லை ஆனால் முக்கியமாக நான் எக்சைடேஷன் ஐப் பார்க்கப் போகிறேன் ஏனென்றால் அது மற்ற அளவுருவைப் பாதிக்காது எனவே நான் பேஸ் வரிசையுடன் பொருந்த வேண்டும் பேஸ் வரிசைகள் பொருந்தவில்லை என்றால் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் நான் பொருத்த வேண்டிய மூன்றாவது விஷயம் அதிர்வெண் இரண்டு மின்னழுத்தங்களின் அதிர்வெண்களும் பொருந்த வேண்டும் அவை பொருந்தவில்லை என்றால் சில தருணங்களில் இரு மின்னழுத்தங்களும் பொருந்துகின்றன என்பதை நாம் கண்டோம் சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு பேஸ் வேறுபாடு இருக்கும் இரண்டு அலைவடிவங்களை நான் வரைகிறேன் ஒன்று 50 ஹெர்ட்ஸில் இருக்கலாம் இது கட்டம் மின்னழுத்த அலைவடிவம் என்று சொல்லலாம் 49 ஹெர்ட்ஸில் எனக்கு இன்னொன்று இருந்தால் அடிப்படையில் இந்த இரண்டிற்கும் இடையேயான பேஸ் மாற்றம் மெதுவாகவும் நிலையானதாகவும் அதிகரிக்கும் ஒன்று ω1t ஒரு அலைவடிவம் sinω1t ஐ ஒத்திருக்கிறது மற்ற அலைவடிவம் sinω2t ஐ ஒத்திருக்கிறது ஆகவே ω மற்றும் ω2 க்கு இடையிலான வேறுபாட்டை நான் பார்க்க முயற்சித்தால் அந்த ω1 ω2t சேர்க்கப் போகிறது மேலும் மேலும் தொடர்ந்து சேர்க்கப்படுகிறது நேரம் முன்னேறும் போது எனவே ஒரு அலைவடிவத்தில் அதிர்வெண்ணாக 50 மற்றொரு அலைவடிவத்தில் அதிர்வெண் என 49 வைத்திருக்கிறேன் எனவே அதிர்வெண்ணில் வித்தியாசமாக நான் 1 ஹெர்ட்ஸைப் பெறப் போகிறேன் எனவே முதல் அலைவடிவத்திற்கும் இரண்டாவது அலைவடிவத்திற்கும் இடையிலான திரட்டப்பட்ட பேஸ் வேறுபாடாக நான் 2π 1 t ஐப் பெறப்போகிறேன் எனவே நான் ஒரே நேரத்தில் அதிர்வெண் மற்றும் பேஸ் ஐ பொருந்த வேண்டும் நான்கும் பொருந்த வேண்டும் மின்னழுத்த அளவுகள் பொருந்த வேண்டும் பேஸ் வரிசைகள் பொருந்த வேண்டும் அதிர்வெண்கள் பொருந்த வேண்டும் பேஸ் களும் பொருந்த வேண்டும் ஆனால் பேஸ் மற்றும் அதிர்வெண் ஒன்றை ஒன்று மிகவும் சார்ந்துள்ளது எனவே இந்த செயல்முறை பொதுவாக பெரும்பாலான மின் நிலையங்களில் தானியங்கி ஆக செய்யப்படுகிறது அங்கு நான் ஜெனரேட்டரை தானியக்கமாக கட்டத்திற்கு ஒத்திசைக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் 100 மெகாவாட் பற்றி பேசுகிறீர்கள் எனவே நீங்கள் அதை கைமுறையாக செய்ய விரும்பவில்லை மற்றும் ஒரு தவறு செய்யுங்கள் முழு விஷயமும் உங்கள் மேல் வீசப்படும் எனவே இது பொதுவாக தானியங்கி செய்யப்படுவதற்கான காரணம் ஆனால் ஆய்வகத்தில் பொதுவாக கைமுறையாக செய்யப்படுகிறது எனவே சிறிய ஜெனரேட்டர்களுக்கு இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்ற ஒத்திசைவு செயல்முறையைப் பார்ப்போம் ஜெனரேட்டரிலிருந்து எனக்கு 3 டெர்மினல்கள் உள்ளன அவை ஆர்மேச்சர் டெர்மினல் இங்கே எனது கட்டம் உள்ளது இதை நான் 3 டெர்மினல்களைப் பெறும் கட்டமாகக் காட்டப் போகிறேன் இந்த சுவிட்ச் மூடப்பட்டது இது நான் மூட விரும்பும் இரண்டாவது சுவிட்ச் இது நான் மூட விரும்பும் மூன்றாவது சுவிட்ச் எனவே இந்த சுவிட்சுகள் ஒத்திசைக்கின்றன சுவிட்சுகள் நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்றால் ஜெனரேட்டரை நேரடியாக கட்டத்துடன் இணைக்க வேண்டும் 2 அல்லது ஒவ்வொரு வகையிலும் பொருந்தவில்லை என்றால் அது குறுகிய சுற்று 2 வெவ்வேறு மின்னழுத்த மூலங்களைப் போன்றது அதிர்வெண் என்பது வேறுபட்டது பேஸ் வேறுபட்டது பேஸ் வரிசைமுறை வேறுபட்டது இது மின்னழுத்தங்களில் ஒன்றாகும் எனவே இது அநேகமாக ஜெனரேட்டரின் v மற்றும் இது கட்டத்தின் v ஆகும் இந்த கட்டத்தில் இரண்டு மின்னழுத்தங்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அந்த இடத்தில் நன்றாக இருக்கும் சுவிட்சை நீங்கள் மூடலாம் ஆனால் நான் இங்கே சுவிட்சை மூட முயற்சித்தால் இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு பெரிய அளவு மின்னழுத்த வேறுபாடு இருப்பதை நீங்கள் காணலாம் நான் ஒரு சிறிய அளவிலான மின்னழுத்த வேறுபாட்டை ஷார்ட் சர்க்யூட் செய்ய முயற்சித்தால் ஒரு பெரிய மின்னோட்டம் பாயும் எதிர்ப்பை மிக தெளிவாகக் காண்பேன் சுவிட்சை மூட முயற்சிக்கும் அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் இது உண்மையில் 0 ஆகும் எனவே மின்னோட்டம் எல்லையற்றதாக இருக்கும் எனவே நான் ஜெனரேட்டரை கட்டத்திற்கு மூட முயற்சிக்கும்போது ஜெனரேட்டரின் முனையங்களில் மின்னழுத்தம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அது கட்டம் புள்ளியில் உள்ள மின்னழுத்தங்கள் போலவே இருக்கும் இல்லையெனில் நான் ஜெனரேட்டர் வழியாக கட்டத்திற்குள் பாயும் ஒரு பெரிய அளவு குறுகிய சுற்று மின்னோட்டத்தைக் கொண்டிருப்பேன் ஜெனரேட்டர் முதலில் வெளியேறும் அதுதான் நடக்கப்போகிறது எனவே அதைச் செய்ய என்னால் முயற்சிக்க முடியாது எனவே நான் பொதுவாக ஆய்வகத்தில் ஒத்திசைக்கும்போது நாம் செய்ய முயற்சிப்பதஎன்னவென்றால் நான் இங்கே ஜெனரேட்டரை வைத்திருக்கிறேன் ஜெனரேட்டரை அடிப்படையில் 3 கட்ட முறுக்குடன் காண்பிக்கிறேன் நான் இங்கே புலம் பிணைப்பைப் பெறப்போகிறேன் ஆய்வகத்தில் நாம் செய்வது மின்காந்தத்துடன் நிரந்தர காந்தத்துடன் செய்யப்படுவதில்லை ஏனெனில் நான் எக்சைடேஷன் ஐ சரிசெய்ய முடியும் எனவே இது எனது If ஆகும் இவை ஜெனரேட்டரின் 3 டெர்மினல்கள் மற்றும் இவை மெயின்கள் உண்மையில் ஆய்வகத்தில் மீண்டும் உள்ளன இது எல்லையற்ற கட்டத்திற்கு சமம் மற்றும் நான் பொதுவாக இங்கு மின்னழுத்தத்தை அளவிடப் போகிறேன் மற்றும் ஜெனரேட்டர் டெர்மினல்கள் முழுவதும் மின்னழுத்தத்தை அளவிடப் போகிறேன் அந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தவில்லை என்றால் இரு மின்னழுத்தங்களும் ஒரே மாதிரியானவை என்பதைக் காணும் வரை நான் எக்சைடேஷன் ஐ சரிசெய்யப் போகிறேன் எனவே மின்னழுத்த அளவு பொருத்தம் மிகவும் எளிதானது பெரிய விஷயமல்ல ஆனால் நிச்சயமாக அதற்கு முன் நான் இந்த ரோட்டரை இயக்கியிருப்பேன் இது உங்கள் பிரைம் மூவருக்கு ஜோடி ஆகும் இது ஒத்திசைவான வேகத்துடன் ஒத்திருக்கும் ஆகவே அதிர்வெண் உண்மையில் 50 ஹெர்ட்ஸுக்கு நெருக்கமாக இருக்கப் போகிறது என்பதையும் நான் அறிவேன் ஏனென்றால் கட்டம் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸுக்கு நெருக்கமாக இருக்கப் போகிறது இந்த அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே நான் செய்யும் முதல் விஷயம் பிரைம் மூவரைத் தொடங்குவது என் இயந்திரத்தில் உற்பத்தி செய்தல் செயல்முறையைத் தொடங்குவது அது உருவாக்கப்பட்டவுடன் மின்னழுத்தத்தின் மதிப்பு என்ன என்பதை நான் அளவிட முடியும் எக்சைடேஷன் ஐ சரிசெய்வதன் மூலம் மின்னழுத்தம் பொருந்த வேண்டும் எனவே நான் அதிர்வெண்ணுடன் தோராயமாக பொருந்தி இருக்கிறது மற்றும் தோராயமாக அளவோடு பொருந்தி இருக்கிறது இப்போது நான் அதிர்வெண்ணை சரியாக பொருத்த வேண்டும் நான் பேஸ் வரிசையையும் பொருத்த வேண்டும் ஒரு பேஸ் வரிசை காட்டி என்று ஒன்று உள்ளது நீங்கள் ஒரு பேஸ் வரிசை காட்டி பயன்படுத்தலாம் இல்லையென்றால் நாங்கள் அதை கைமுறையாக கூட பார்க்க முடியும் மேலும் பேஸ் வரிசைமுறைகள் பொருந்துமா என்பதை நாங்கள் கூற முடியும் நாம் அதை எப்படி செய்வது பொதுவாக நாம் செய்ய முயற்சிப்பது இங்கே சுவிட்சுகள் உள்ளன ஆனால் சுவிட்சுகளுக்கு முன்பே இங்கே 2 விளக்குகளை இணைப்போம் நான் விளக்கை மிகவும் மோசமாகக் காட்டுகிறேன் இது ஜெனரேட்டர் முனையத்திற்கும் உண்மையான கட்டம் முனையத்திற்கும் இடையில் நாம் இணைக்கும் 2 விளக்குகள் நாம் ஏன் விளக்குகளுடன் இணைக்கிறோம் ஏனெனில் பொதுவாக எங்கள் இயந்திரம் ஒரு கட்டத்திற்கு 230 வோல்ட் அல்லது 400 வோல்ட் வரிக்கு மதிப்பிடப்படும் எனவே நான் 1 விளக்கை மட்டும் வைத்தால் இது சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் பல்புகள் அல்லது 230 வோல்ட் மட்டுமே உள்ள ஒற்றை பேஸ் இல் வேலை செய்யும் நான் 400 வோல்ட் பயன்படுத்தினால் அதைத் தாங்க முடியாது எனவே அவற்றில் இரண்டை தொடரில் வைப்பது நல்லது அவற்றில் இரண்டை நீங்கள் தொடரில் வைத்தால் இந்த இரண்டு முனையங்களுக்கிடையில் ஒரு பெரிய மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் அது அவ்வளவு மின்னழுத்தத்தைத் தாங்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த முனையத்தின் ஒவ்வொன்றிலும் பொதுவாக 2 பல்புகளை வைப்பேன் நான் இங்கு மேலும் 2 பல்புகளை வைத்திருக்கப் போகிறேன் மேலும் இங்கு 2 பல்புகள் வைக்கப் போகிறேன் எனவே இவை விளக்குகள் ஆகும் இப்போது அதிர்வெண்கள் சரியாக பொருந்தினால் நான் பேஸ் வரிசையையும் பொருத்தப் போகிறேன் என்றால் அளவுகளும் பொருந்தினால் இரண்டு மின்னழுத்தங்களுக்கிடையில் எந்த பேஸ் வேறுபாடும் இல்லை என்றால் பல்புகள் ஒளிராமல் இருக்கும் இரண்டு மின்னழுத்தங்களும் சரியாக பொருந்தவில்லை என்றால் பல்புகள் ஒளிரும் ஆனால் அதுபோன்ற சரியான பொருத்தத்தைப் பெறுவது எனக்கு மிகவும் கடினம் ஏனென்றால் அது 50 ஹெர்ட்ஸ் என்று நான் நினைக்கலாம் உண்மையில் கட்டம் அதிர்வெண் 49 98 ஹெர்ட்ஸாக இருக்கலாம் இன்னும் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது அதற்கு நாம் எதுவும் உதவ முடியாது வேகம் 1500 ஆர் எம் ஆக இருக்கலாம் என நீங்கள் அளவிடுவது உண்மையில் காட்டி அது 1500 என்பதைக் காட்டுகிறது அது எந்த அளவீட்டு பிழையாக இருக்கக்கூடும் என்பதற்கு 1498 ஆக இருக்கலாம் ஆகவே இந்த இரண்டு சப்ளைகளை நான் வைத்திருந்தால் ஒன்று ω1t மற்றொன்று ω2t என்னிடம் இரண்டு சப்ளைகள் ஒன்று ஜெனரேட்டரிலிருந்து மற்றொன்று கட்டத்திலிருந்து ஒன்று sinω1t மற்றொன்று sinω2t இந்த இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை நான் உண்மையில் பார்க்கும்போது அதாவது பல்பு முழுவதும் என்ன வருகிறது எனவே நான் sinω1t sinω2t பெறப் போகிறேன்இதுதான் பல்பு முழுவதும் வருகிறது இது அடிப்படையில் ω1 ω2 1 கூறுகளாக இருக்கும் ω1 ω2 மற்றொரு அங்கமாக இருக்கும் எனவே ω1 ω2 மிக மிக அதிக அதிர்வெண்ணாக இருக்கும் எனவே உண்மையில் தீவிரம் அதிகரித்து வருவதையும் குறைவதையும் என்னால் பார்க்க முடியாது ஆனால் ω1 ω2 என் கண்ணால் என்னால் அவதானிக்க முடியும் ஏனெனில் இது உண்மையில் மிக மெதுவான அதிர்வெண்ணில் செல்கிறது நான் 49 ஹெர்ட்ஸ் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் என்று சொன்னால் அது 1 ஹெர்ட்ஸ் வித்தியாசம் எனவே சைனூசாய்டல் அலை அதிகரிப்பதும் குறைப்பதும் sinω1 ω2t இதற்கு ஒத்திருக்கும் எனவே விளக்கின் தீவிரம் ஒளி தீவிரம் ஒரு சைனூசாய்டல் பாணியில் தீவிரம் அதிகரிக்கும் மற்றும் குறையும் இது ஒரு சைனூசாய்டல் பாணியில் இருப்பது போல் இருக்கும் ஆனால் அது I2 க்கு விகிதாசாரமாகும் எனவே எதிர்மறை அரை சுழற்சியில் கூட அது கொடுக்கப் போகிறது எதிர்மறை தீவிரம் போன்ற எதுவும் இல்லை இது நேர்மறையான தீவிரத்தை மட்டுமே தரும் speed slightly எனவே ஒளி ஒளிரும் மற்றும் அது அதன் தீவிரத்தில் கீழே வருவதை நீங்கள் காண முடியும் தீவிரம் அதிகரிக்கும் மற்றும் குறைந்து கொண்டிருக்கும் விகிதம் வேகமாக இருந்தால் அதாவது ω1 −ω2 பெரியது தீவிரம் குறைந்து அதிகரிக்கும் விகிதங்கள் மெதுவாக இருந்தால் அதாவது நான் கிட்டத்தட்ட ω1 மற்றும் ω1 மிக மிக விரைவில் பொருந்தி இருக்கும் வேகத்தை சற்று கவனித்து சரி செய்ய வேண்டும் நான் வேகத்தை சரிசெய்தால் அது 1500 இல் இயங்குகிறது என்று நினைத்துக்கொண்டிருக்கிறேன் நான் அதை 1510 1515 ஆர் எம் ஆக உயர்த்தியுள்ளேன் தீவிரம் மிக வேகமாக இருக்கலாம் என்று நான் காண்கிறேன் அது உண்மையில் அதிகரித்து வருகிறது மிக வேகமாக குறைகிறது தவறான திசையில் சென்றுவிட்டேன் எனவே நான் திரும்பி வர வேண்டும் கடைசி ஆய்வகத்தில் நாம் செய்தது டி சி மோட்டாரை பிரைம் மூவர் ஆகப் பயன்படுத்துவதாகும் எனவே டிசி மோட்டார் வேகக் கட்டுப்பாடு அந்தக் கண்ணோட்டத்தில் மிகவும் முக்கியமானது எனவே பிரைம் மூவரின் வேகத்தை சரிசெய்ய முயற்சிக்கிறேன் இது உண்மையில் என் டிசி மோட்டார் ஆகும் அதன் புலம் ஆர்மெச்சரை சரிசெய்வதன் மூலம் நான் வேகத்தை சரிசெய்ய முயற்சிப்பேன் நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்களா என்பதை உண்மையில் தீர்மானிக்கப் போகிற தீவிரத்தின் மாறுபாடு வேகமாக அல்லது மெதுவாக மாறுகிறதா என்பதைப் பொறுத்து 1500 விட அதிகமான திசையில் அல்லது 1500 விட குறைவான திசையில் நான் செல்வேன் எனவே இது உண்மையில் மெதுவாக வலிமிகுந்ததாக மாறக்கூடும் இது தீவிரத்தின் மாறுபாட்டின் மாற்றத்தைக் கடந்து செல்வதை நீங்கள் காண்பீர்கள் தீவிரத்தின் மாறுபாடு ஒரு பேஸ் இல் மெதுவாகச் செல்லும் இது எங்களுக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் எங்களுடைய அதிர்வெண்கள் பொருந்துகின்றன எனவே அளவு பொருந்துகிறது அதிர்வெண் பொருந்துகிறது பேஸ் வரிசைகள் ஒரே மாதிரியாக இருந்தால் அனைத்து 3 பேஸ் பல்புகளின் தீவிர மாறுபாடு ஒரே மாதிரியாக இருக்கும் நான் இதைப் போன்ற A இதைப் போன்ற பி இதைப் போன்ற சி போன்றவற்றைப் பெறப் போகிறேன் என்றால் இது ஜெனரேட்டரின் ஏ ஆகும் இது ஜெனரேட்டரின் பி இது ஜெனரேட்டரின் சி கட்டத்தின் A கட்டத்தின் B மற்றும் கட்டத்தின் C போன்றவற்றை நான் சொல்லப்போகிறேன் என்றால் அதிர்வெண்கள் பொருந்தினால் ஒரு கட்ட வேறுபாடு இருந்தால் அவை அனைத்தையும் ஒளிரும் ஒரு சிறிய பேஸ் வேறுபாடு உள்ளது நான் காட்டியது இதுதான் அதிர்வெண்கள் பொருந்துகின்றன கட்ட வரிசையும் பொருந்துகிறது அவற்றுக்கிடையே மின்னழுத்தத்தின் நிலையான மதிப்பு பராமரிக்கப்படுகிறது இந்த இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு என்னவென்றால் நான் கணக்கிட வேண்டும் எனவே இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் இதுபோன்றதாக இருக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்கும் எனவே அனைத்து 3 பேஸ் களும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் வித்தியாசத்தைக் கொண்டிருக்கும் எனவே அவை அனைத்தும் கிட்டத்தட்ட இதேபோன்ற தீவிரங்களுடன் ஒளிரும் பேஸ் வரிசை மிகவும் தெளிவாக இருந்திருந்தால் நான் இந்த திசையில் இந்த சுழற்சியைப் பெறப்போகிறேன் அதேசமயம் இது எதிர் திசையில் சுழல்கிறது அதாவது பேஸ் வரிசை மூலம் இதன் பொருள் என்னவென்றால் அது வேறுபட்டது நான் ஏசிபி வைத்திருந்தால் ஏபிசி வைத்திருப்பதற்கு பதிலாக அது எதிர் திசையில் சுழல்கிறது என்றால் நிச்சயமாக என்னிடம் இருக்காது இப்போது நான் A மற்றும் A B மற்றும் B மற்றும் C மற்றும் C க்கு இடையிலான வித்தியாசத்தை மிகத் தெளிவாகப் பார்க்க வேண்டும் அவை ஒன்றாக இருக்காது அவை ஒன்றாக மாறாது அவை உண்மையில் A மற்றும் A B மற்றும் B மற்றும் C மற்றும் C ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும் அவை சமமாக இருக்காது அவை உண்மையில் சம தீவிரத்துடன் மாறுபடாது இது ஒரு வகையான ஸ்டெப் மாறுபாடாக இருக்கக்கூடும் ஒன்று உயரத்திற்குச் செல்லும் பின்னர் இன்னொன்று உயரத்திற்குச் செல்லும் மற்றொன்று மூன்றாவதாக சிறிது நேரத்திற்குப் பிறகு உயர்ந்ததாக இருக்கும் அது ஒன்றாக செல்லாது ஆகவே 3 பல்புகள் அவற்றின் தீவிரத்தில் மாறுபடுவதைக் காட்டிலும் ஒரே நேரத்தில் அவற்றின் தீவிரத்தில் மாறுபடும் 3 பல்புகளையும் நான் கொண்டிருக்கவில்லை என்றால் அவை பொருந்தவில்லை என்பதை பேஸ் வரிசை மூலம் நாம் காண முடியும் நீங்கள் கணித வெளிப்பாட்டைப் பெற முயற்சி செய்யலாம் நீங்கள் அதை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஒன்று ω1t ω2t ஆகவும் மற்றொன்று ω1t 120 ω2t 120 ஆகவும் இருக்கும் மூன்றாவது ஒன்று ω1t120 ω2t 120 ஆக இருக்கும் இவை மூன்றையும் பார்த்துஅலைவடிவங்கள் எவ்வாறு வரும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் மிகத் தெளிவாக வேறுபாடு இணை பேஸ் ஆக இருக்கப் போவதில்லை என்பதை நாம் அறிவோம் அவர்கள் இணை பேஸ் ஆக இருக்கப் போவதில்லை எனவே பேஸ் வரிசைமுறைகள் வேறுபட்டால் மட்டுமே இந்த இரண்டு இணைப்புகளையும் பரிமாறிக் கொள்ள முடியும் இதுதான் ஒரே வழி நான் இரண்டு டெர்மினல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் பேஸ் தொடர் வரிசை தவறாக இருந்தால் என் கையில் இல்லாத எல்லையற்ற பஸ் ஸை என்னால் மாற்ற முடியாது எனவே எனது ஜெனரேட்டரின் இரண்டு டெர்மினல்களை மட்டுமே நான் மாற்ற வேண்டும் இணைப்பைப் பொருத்தவரை அவற்றை பரிமாறிக்கொள்ளுங்கள் பின்னர் பேஸ் வரிசை பொருந்தும் எனவே இப்போது அளவை எவ்வாறு பொருத்துவது அதிர்வெண்ணை எவ்வாறு பொருத்துவது மற்றும் கட்ட வரிசையை எவ்வாறு பொருத்துவது என்பது எங்களுக்குத் தெரியும் ஆனால் ஜெனரேட்டர் நேரலையில் இருக்கும்போது இந்த பரிமாற்றத்தை நீங்கள் செய்ய முடியாது எனவே நீங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் அணைக்க வேண்டும் புதிதாகத் தொடங்கவும் ஜெனரேட்டர் நேரலையில் இருக்கும்போது இதைச் செய்ய முடியாது அது நேரலையில் இருக்கும்போது ஒருபோதும் செய்ய வேண்டாம் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது முழு விஷயத்தையும் அணைத்து புதிதாகத் தொடங்குங்கள் டிசி மோட்டாரை மீண்டும் 2500 ஆர்பிஎம் கொண்டு வாருங்கள் மதிப்பிடப்பட்ட மதிப்புக்கு எக்சைடேஷன் ஐ கொண்டு வாருங்கள் பின்னர் அளவைப் பார்க்கவும் அளவோடு பொருந்தவும் இப்போது பேஸ் வரிசை குறைந்தபட்சம் பொருந்துகிறது எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பின்னர் அதிர்வெண்ணுடன் பொருந்தவும் இது எல்லாவற்றையும் எந்த விகிதத்தில் மாற்றுகிறது இப்போது ஒரு கட்டத்தில் அதிர்வெண்ணில் ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தாலும் நான் சொன்னதுஜெனரேட்டர் சைனசாய்டு மற்றும் மற்றொன்று அதிர்வெண்ணில் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு சிறிய மாறுபாடு இருக்கலாம் ஏனென்றால் நான் அதை கைமுறையாக செய்கிறேன் எனவே இது 49 95 மற்றும் 50 போன்றதா என்று எனக்குத் தெரியவில்லை இன்னும் ஒரு சிறிய பேஸ் பிழை குவிந்துவிடும் ஆனால் ஒரு கட்டத்தில் கட்டங்கள் இறுதியில் பொருந்துகின்றன ஏனெனில் நான் ω1 ω1 − ω2 ஐப் பார்க்கிறேன் அதனால் அடிப்படையில் ஒரு கட்டத்தில் பொருந்தப் போகிறது மேலும் ω1 −ω2 t 360 டிகிரி ஆகிறது அது பொருந்தும் இது பொருந்தும்போது உங்கள் பல்புகள் அனைத்தும் இருட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சுவிட்சை மூட வேண்டும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் மின்னழுத்த அளவு பொருந்த வேண்டும் பின்னர் அதிர்வெண் பொருந்தும் பேஸ் வரிசை பொருந்துமா என்பதை உறுதிப்படுத்தவும் கட்டம் இன்னும் அனைத்து நிகழ்தகவுகளிலும் பொருந்தாது ஆனால் ஒரு சிறிய அளவு அதிர்வெண் வேறுபாடு இருப்பதால் கட்டம் ஒரு கட்டத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் கட்டங்கள் பொருந்தும் வேறு எதுவும் வழி இல்லை ω1 −ω2 t ஒரு கட்டத்தில் 360 டிகிரி அல்லது 2Π ரேடியனாக மாறும் மூன்று ஜோடி பல்புகளும் பூஜ்ஜிய தீவிரத்திற்குச் செல்லும் அந்த இடத்திற்கு காத்திருங்கள் பிறகு சுவிட்சை மூடுங்கள் அதை தான் நாம் ஒத்திசைவில் செய்கிறோம் எனவே மின்மாற்றியின் ஒத்திசைவு ஒரு பெரிய செயல்முறையாகும் மேலும் 4 க்கும் பொருந்த வேண்டும் 4 க்கும் பொருந்தவில்லை என்றால் ஜெனரேட்டர் உருவாக்கப் போகிறது என்று கற்பனை செய்ய இரண்டு வெவ்வேறு மின்னழுத்தங்கள் இணைக்கப்படுவதால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய அளவு சிக்கல் இருக்கும் சுமார் 20 கிலோ வோல்ட் பொதுவாக மின்னழுத்தத்தை உருவாக்குவது 20 முதல் 30 கிலோ வோல்ட் டுகளுக்கு மேல் இல்லை நாம் ஒரு மின்மாற்றியைப் பயன்படுத்துகிறோம் எனவே இதை 465 kV அல்லது 450 kV இல் கடத்துகிறோம் 765 kV டிரான்ஸ்மிஷன் கோடுகள் உள்ளன எனவே நாம் அதை அதிகரிக்கப் போகிறோம் மேலேறிய பிறகு அது உண்மையில் கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அங்கு தவறு செய்ய முயற்சிக்க முடியாது நீங்கள் 700 மணிநேர kV பற்றி பேசுகிறீர்கள் எனவே சரியான ஒத்திசைவு இல்லாமல் அதை இணைக்க முயற்சித்தால் அது ஆபத்தானது எனவே இதற்காக பொதுவாக மின் நிலையத்தில் ஒத்திசைவு நோக்கம் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் இது எல்லாவற்றையும் தானாகவே சரிபார்த்து பின்னர் இணைக்கும்